வணக்கம் இன்று பொறியாளர்கள் உரிமைகள் கடமைகள் மற்றும் நெறிமுறைகள் தொடர்பான சில முக்கிய கேள்விகளைப் பற்றி விவாதிப்போம் எனவே இந்த தொகுதியில் குறிப்பிட்ட அமைப்புகளின் ஊழியர்களைப் போன்ற பொறியியலாளர்களைப் போல நாம் விவாதிக்க உள்ளோம் மேலாளர்கள் அல்லது உயர் அப்களைப் போல சில கருத்து வேறுபாடுகள் இருந்தால் இந்த விஷயங்களைத் தீர்ப்பதற்கான வழிகள் என்ன நெறிமுறை தடுமாற்ற சூழ்நிலைகள் போன்ற இந்த விமர்சனங்களுக்கு எவ்வாறு பதிலளிப்பது எனவே இந்த தொகுதியில் நாம் முன்னர் நாம் தொகுதிகள் பற்றி விவாதித்தோம் அல்லது தொழில் வல்லுநர்களைப் போலவே உரிமைகள் மற்றும் கடமைகள் போன்றவற்றை நாம் எடுத்துக் கொண்டோம் குறிப்பாக அவர்களின் தொழிலைப் போலவே சுயாதீன தொழில் வல்லுநர்களாகவும் சமூகத்தைப் பொறுத்தவரை நெறிமுறை பொறுப்புகளாகவும் இருக்கலாம் இங்கே நாம் முக்கியமாக அவர்களின் வேலைவாய்ப்பு பிரச்சினைகள் போன்றவற்றில் கவனம் செலுத்தப் போகிறோம் அவர்கள் தங்கள் மேலாளர் அல்லது மேற்பார்வையாளர்களுடன் உடன்படாதது போல் இருந்தால் அவர்கள் என்ன செய்யப் போகிறார்கள் மற்றும் அதன் சில தொடர்புடைய அம்சங்கள் எனவே இந்த தொகுதியில் உள்ள முக்கிய கேள்வி என்ன என்பதைப் பார்ப்போம் எனவே இந்த தொகுதியில் பதிலளிக்கப்படும் முக்கிய கேள்விகள் எனவே மேலாளர்கள் நல்ல நிறுவனங்களில் உள்ள பொறியியலாளர்களுடன் எவ்வாறு தொடர்புபடுத்துகிறார்கள் மேலும் இது நல்லதல்ல நிறுவனங்களில் உள்ள மேலாளர்களுக்கும் பொறியியலாளர்களுக்கும் இடையிலான உறவுகளுடன் எவ்வாறு மாறுபடுகிறது பின்னர் உங்களுக்கு ஒரு நெறிமுறை அக்கறை இருப்பதாக வைத்துக்கொள்வோம் ஆனால் உங்கள் கவலையை நீங்கள் எடுக்க வேண்டிய நபர் அல்லது அலுவலகம் பதிலளிக்கவில்லை எனவே அமைதியாக இருங்கள்வெளியேறுங்கள் அல்லது அனைவருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதைத் தவிர வேறு ஏதாவது செய்ய முடியுமா ஒரு நடைமுறை விஷயமாக ஊழியர் வேறொரு நிலைக்குச் சென்ற நீண்ட காலத்திற்குப் பிறகு நடக்கும் ஒன்றைப் பற்றிய மோசமான செய்திகளைப் புகாரளிக்க ஒரு ஊழியருக்கு என்ன சலுகைகள் இருக்கலாம் சில வசதியில் உள்ள பொறியியலாளர்கள் முக்கியமான நெறிமுறை சிக்கல்களை எழுப்பியதற்காக கடந்த காலங்களில் பதிலடி கொடுத்தனர் என்பது உங்களுக்குத் தெரிந்தால் ஒரு வாரிசு அமைப்பில் இதேபோன்ற இயற்கையின் சிக்கல்களை நீங்கள் எழுப்ப முடியும் என்ற உங்கள் நம்பிக்கையை மீட்டெடுக்க என்ன ஆகும் எனவே அதுதான் முதலில் இருந்து பொறுப்பேற்ற நிறுவனங்கள் ஏன் உங்கள் முதலாளிக்கு எதிரான உங்கள் உரிமைகள் கடமைகள் மற்றும் பொறுப்புகள் யாவை நிறுவனத்தின் தரப்பில் ஏதேனும் ஒரு செயல் நெறிமுறைப்படி ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்பதைப் பற்றி உங்கள் உடனடி மேலதிகாரியுடன் நீங்கள் உடன்படவில்லை என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் கவலையை வெளிப்படுத்துவது அல்லது வேறுவிதமாக செயல்படுவது பற்றி நீங்கள் எப்படிச் செல்கிறீர்கள் எனவே நாம் கூறியது போல் இவை முக்கியமாக வேலைவாய்ப்பு நிலைமைகள் மற்றும் பொறியியலாளர் ஒரு பணியாளராக மற்றும் மேலாளர்களுடன் அல்லது இந்த குறிப்பிட்ட நிறுவனத்திற்கான பணியாளர்களுடன் உடன்படுவது தொடர்பான கேள்விகள் அவை இப்போது மற்றொரு நிறுவனத்தால் கையகப்படுத்தப்பட்டுள்ளன அது தொடர்பான சிக்கல்கள் உள்ளன சில நடைமுறைகள் தொடர்பான முந்தைய அமைப்பு பொறியாளரின் பொறுப்புகள் என்ன இந்த விஷயத்தில் புதிய ஒழுங்கமைப்பை உருவாக்க புதிய அமைப்பு இந்த அமைப்பை அந்த சிக்கல்களைப் பற்றி எடுத்துக் கொண்டது எனவே இது போன்ற சில முக்கியமான சிக்கல்களை இந்த குறிப்பிட்ட தொகுதியில் விவாதிப்போம் எனவே முக்கிய கேள்வி 1 இல் கவனம் செலுத்துவோம் மேலாளர்கள் நல்ல நிறுவனங்களில் உள்ள பொறியியலாளர்களுடன் எவ்வாறு தொடர்புபடுகிறார்கள் நல்ல நிறுவனங்களில் மேலாளர்கள் மற்றும் பொறியியலாளர்களிடையே உள்ள உறவோடு இது எவ்வாறு மாறுபடுகிறது எனவே உறவில் தொடுதல் போன்ற சிறப்பு ஏதேனும் உள்ளதா எனவே நீங்கள் கண்டுபிடிப்பது என்ன இல்லினாய்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆப் டெக்னாலஜியில் உள்ள தொழில்களில் நெறிமுறைகள் பற்றிய ஆய்வு மையத்தின் ஆராய்ச்சி மூலம் பொறியியலாளர்களுக்கும் மேலாளர்களுக்கும் இடையிலான தகவல்தொடர்புகளைப் பற்றிய சமீபத்திய ஆய்வு நன்கு இயங்கும் உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களில் உள்ள பொறியாளர்களிடமிருந்து விரும்பத்தகாத செய்திகளுக்கு மேலாளர்கள் எவ்வாறு பதிலளிக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது எனவே வாடிக்கையாளர் திருப்திக்கு நிறுவனம் முதல் முன்னுரிமை அளிக்கிறதா அதன் தரம் படைப்புகள் மற்றும் தயாரிப்புகள் மற்றும் நிதி அடிமட்டம் ஆகியவற்றைப் பொறுத்து நிறுவனங்களின் மூன்று மதிப்பு நோக்குநிலைகளை மேலாளர்கள் அடையாளம் கண்டனர் இது ஒரு கடினமான அச்சுக்கலை மற்றும் முன்னுரிமை கொடுக்கப்பட்ட காரணிகள் பட்டம் ஒரு விஷயம் இருக்க முடியும் என்றாலும் எனவே எளிமையின் ஒரு பகுதியாக அறிக்கை மூன்று வகையான நிறுவனங்களைப் பற்றி பேசுகிறது இந்த நிறுவனங்களை வாடிக்கையாளர் சார்ந்த நிறுவனங்கள் தரம் சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் நிதி சார்ந்த நிறுவனங்கள் என நாம் வகைப்படுத்தலாம் எனவே தனிப்பயன் வாடிக்கையாளர் சார்ந்த மற்றும் தரம் சார்ந்த நிறுவனங்கள் இரண்டையும் அடையாளம் காண்பது சில இளம் பொறியியலாளர்களுக்கு வரவேற்கத்தக்க செய்திகளாக வருகிறது அவர்கள் அடிமட்டத்துடன் அந்த அக்கறை எப்போதும் தங்கள் கவலைகளில் ஆதிக்கம் செலுத்துகிறது என்று அஞ்சுகிறார்கள் இந்த வகையான நிறுவனங்கள் பல வழிகளில் வேறுபடுகின்றன எனவே தரம் சார்ந்த நிறுவனங்களில் தரம் மற்றும் நிச்சயமாக பாதுகாப்பு பிரச்சினை செலவு மற்றும் வாடிக்கையாளரின் ஆசைகளை விட முன்னுரிமை பெறுகிறது எனவே செலவு இன்னும் கவலையாக இருக்கலாம் போல அது நிச்சயமாக இது ஒரு முக்கியமான கவலை ஆனால் இது எங்கள் தரங்கள் பூர்த்தி செய்யப்பட்ட பின்னரே வருகிறது எனவே இங்குதான் நிறுவனத்தின் கவனம் குணங்களைப் போலவே உள்ளது எனவே தரம் சார்ந்த நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை கேட்பதில் கவனம் செலுத்துகின்றன ஆனால் பெருமை கொள்ளலாம் மற்றும் அவர்களுக்கு இல்லை என்று சொல்ல தயாராக இருக்கலாம் எனவே ஒரு மேலாளரின் வார்த்தைகளில் ஒரு வாடிக்கையாளர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை எடுத்துக் கொள்ள விரும்பினால் நாம் செல்ல மாட்டோம் அத்தகைய நிறுவனங்கள் தங்கள் வாடிக்கையாளர்களை தயாரிப்பின் பொருத்தமான பயன்பாட்டிற்கான விவரக்குறிப்புகளுக்குள் தயாரிப்புகளின் பயன்பாடுகளை வைத்திருக்க சமாதானப்படுத்த முயற்சிக்கின்றன ஆனால் அவை வாடிக்கையாளரை சமாதானப்படுத்தத் தவறினால் அவர்கள் வாடிக்கையாளரின் வேலையை நிறுவனம் சிறப்பாகச் செய்யாத சாதனத்தின் ஒரு பகுதியை வழங்குவதை விட வணிகத்தை இழப்பார்கள் எனவே நாம் இதைப் பார்த்தால் வாடிக்கையாளர் இழப்புக்கும் வழிவகுக்கும் ஏனென்றால் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் வேண்டாம் என்று கூறினால் தயாரிப்புகளின் பயன்பாட்டை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள் என்றால் உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பொருத்தமான வழியில் அதைப் பயன்படுத்தச் சொன்னால் நிறுவனத்தால் சொல்லப்படுகிறது பல சந்தர்ப்பங்களில் வாடிக்கையாளர்கள் அதிருப்தியடையக்கூடும் மேலும் நீங்கள் விரும்பினால் அது திரும்பப் பெறலாம் எனவே இது இலாபகரமானதாக இல்லாமல் இருக்கலாம் குறுகிய காலத்தில் இலாபகரமானதாகத் தோன்றலாம் ஆனால் அது ஒரு நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டால் அது சந்தையுடனும் வாடிக்கையாளர்களுடனும் ஒரு பிணைப்பை வளர்த்துக் கொண்டால் அவை நீண்ட தூர வெற்றியைப் போல நீண்ட காலத்திற்கு வழிவகுக்கும் என்பது போல நடக்கக்கூடும் ஏனெனில் இது ஒரு நல்ல நிறுவனமாக மக்களின் மனதில் தன்னை நிலைநிறுத்துகிறது அவர் வணிகத்தை விட்டு வெளியேறுவார் ஆனால் தரத்துடன் சமரசம் செய்ய மாட்டார் எனவே குறுகிய காலத்தில் லாபம் தொடங்கும் இது ஒரு நல்ல மூலோபாயமாக இருக்காது ஏனெனில் இது குறுகிய கால லாபத்தை அதிகரிக்காது ஆனால் இந்த தரம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இது நீண்ட கால லாபத்தை விரும்புவதற்கு வழிவகுக்கும் ஏனெனில் அவை தரத்திற்கான நற்பெயரை உருவாக்கியுள்ளன எனவே தரம் சார்ந்த நிறுவனங்களைப் போல மேலாளர்கள் மற்றும் பொறியியலாளர்களில் அவர்களின் கவலைகள் மற்றும் முன்னுரிமைகளுடன் வேறுபாடு இருக்கலாம் பொறியாளர்கள் தங்கள் தீர்ப்பு செலவு அல்லது இன்னும் மேலோட்டமான பற்றி அதிக அக்கறை மேலாளர்கள் பார்க்க வாய்ப்பு இருந்தது மற்றும் மேலாளர்கள் பொறியாளர்கள் அதிக விவரம் செல்ல வாய்ப்பு உள்ளது இருக்கும் எனவே பார்வையில் இந்த போன்ற வேறுபாடு இருக்கும் பொறியாளர்கள் நாம் அவர்கள் செலவு பகுதியாக நினைத்து மேலும் அவர்கள் பொறியாளர்கள் இன்னும் என்று நினைத்து அவர்கள் பொறியாளர்கள் இன்னும் என்று நினைத்து பொறியாளர்கள் செலவு பகுதியாக மேலாளர்கள் இன்னும் இருந்தது போல் நினைத்து தேவையற்ற விவரங்கள் ஒரு ஒருவேளை அதிகமாக போகிறது என உணரப்பட்டது இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும் வாடிக்கையாளர் சார்ந்த நிறுவனங்களில் வாடிக்கையாளர் திருப்தி முக்கிய நோக்கமாகும் அவர்கள் தரம் சார்ந்த நிறுவனங்களின் உள் தரத்தை வாடிக்கையாளரை திருப்திப்படுத்தும் வெளிப்புற தரத்துடன் மாற்றினர் எனவே இந்த நிறுவனங்களில் பொறியியலாளரின் தர அக்கறைகளில் ஒரு நிறுவனம் வாடிக்கையாளரை மகிழ்விக்கும் மேலாளர்களின் விருப்பத்துடன் முரண்பட்டிருக்கலாம் வாடிக்கையாளரை மகிழ்விப்பதற்காக நான் தயாரிப்பின் விரைவான விநியோகத்தை உறுதியளிக்கிறேன் ஆனால் அந்த விரைவான விநியோகத்தைச் செய்வது போல வாடிக்கையாளரைத் தக்கவைத்துக் கொள்வதற்காக மேலாளர்களுக்கு ஓரளவுக்கு தரத்தை சமரசம் செய்கிறேன் ஆனால் இது பொறியாளர்களுக்கு சரியாக இல்லை எனவே இந்த நிறுவனங்களில் பொறியியலாளரின் தரக் கவலைகள் வாடிக்கையாளரை மகிழ்விக்கும் மேலாளரின் விருப்பத்துடன் முரண்பட்டன மீண்டும் நிதி சார்ந்த நிறுவனங்களில் ஒருவேளை அனுப்பப்படும் அலகுகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க ஆசை தரத்திற்கு சம்பந்தப்பட்ட பொறியியலாளர்களுடன் மட்டுமல்லாமல் பிற நெறிமுறை தரங்களுடனும் முரண்பட்டது நிகழ்வைப் போலவே சோதனை முடிவுகளை சரிசெய்யும்படி அவர்களிடம் கேட்கப்பட்டதைப் போல இது தயாரிப்புத் தேவைகளைப் போலவே வாடிக்கையாளர் விவரக்குறிப்பையும் பூர்த்தி செய்கிறது எனவே அவர்கள் விரும்பாவிட்டாலும் கூட உண்மையில் சோதனையில் தேர்ச்சி பெற்றது எனவே நிதி சார்ந்த நிறுவனங்கள் போல நாம் காண்பது தரம் சார்ந்த நிறுவனம் மற்றும் வாடிக்கையாளர் சார்ந்த நிறுவனம் ஆகிய இரண்டிலும் வட்டி மோதல் இருப்பது போல இருக்கலாம் எனவே அவர்கள் இன்னும் கப்பல் பொருட்டு போன்ற இருந்தன அவர்கள் மட்டும் விவரம் தர சோதனை விவரம் சோதனை முதலியன கவலை பொறியாளர்கள் மோதல் ஆனால் அது எங்காவது சோதனை முடிவுகளை சரி போன்ற எங்கே பிடிக்கும் அது எனக்கு தோன்றுகிறது என்று பாராட்டத்தக்க நாம் நம்பகமான நம்பகத் தன்மை அடிப்படையில் வாடிக்கையாளர்கள் நிறுவனத்தின் உறவு விளையாடி போல் உள்ளது எனவே நிறுவனங்களின் மூன்று நோக்குநிலைகளைப் போல நாம் கண்டால் அது நிதி சார்ந்ததா வாடிக்கையாளர் சார்ந்ததா என்பது ஒருவருக்கொருவர் மாறாக இருப்பதைப் போன்றது மிகப்பெரிய கேள்வி இங்கே உள்ளது பின்னர் எப்போது யார் சமநிலையை எவ்வாறு கொண்டு வருவது சமநிலையைக் கொண்டுவர என்ன செய்ய முடியும் எனவே நீங்கள் இங்கே சமநிலையை எவ்வாறு கொண்டு வருவது என்பதைப் பற்றி பேசும் போது நாம் என்ன செய்ய முடியும் நாம் தரத்தைப் பற்றிப் பேசும் போதெல்லாம் புரிதலின் இழையைக் காணலாம் இது தயாரிப்பின் தரம் மட்டுமல்ல இது சேவையின் தரமும் ஆகும் மேலும் வாடிக்கையாளர்களை எங்கள் முடிவுக்கு அழைத்துச் செல்வது போல் நல்ல தரமான விஷயங்களைப் போல நாம் செல்கிறோம் என்றால் அவர்கள் விரும்பிய வழியில் அதைப் பயன்படுத்த வேண்டும் இந்த தரமான விஷயங்களை சரியாகச் செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொன்றின் தரச் சோதனைகளின் விவரங்களைப் படிப்பதற்கு முதலீடு செய்ய நேரம் தேவைப்படுகிறது மேலும் சரியான சோதனை செய்யாமல் தொகுதிகளுக்குப் பிறகு தொகுதிகளைப் போல உற்பத்தி செய்வதை நாம் விரும்ப முடியாது நாம் இன்னும் உற்பத்தி செய்ய வேண்டும் போன்ற நீங்கள் நிதி நோக்குநிலை கீழ் முற்றிலும் பேசினால் ஆம் நாம் அதை எந்த தவறும் செய்ய முடியாது ஆனால் அந்த நாம் தரம் அல்லது வாடிக்கையாளர் திருப்தி பகுதியாக சமரசம் முடியாது ஏனெனில் நாம் தரமான பகுதியாக கவனம் செலுத்துகிறது என்றால் மட்டுமே நாம் வாடிக்கையாளர் திருப்தி பார்க்க முடியும் நீங்கள் இருவரும் பார்த்து இருந்தால் மீண்டும் பின்னர் நாம் போன்ற வாடிக்கையாளர்கள் மற்றும் அவர்களின் தேவைகளை அமைத்துக்கொள்ள கவனம் கொடுக்க வேண்டும் மற்றும் ஒரு வடிவமைப்பு பகுதியாக அந்த விஷயங்களை அழைக்க விரும்புகிறேன் முயற்சி மற்றும் இது போன்ற இருக்கலாம் இருக்க முடியாது மேலும் மேலும் உற்பத்தி சென்று இது இருக்கலாம் நாம் அதிக லாபம் என்று இது நிதி நோக்குநிலை இவற்றையெல்லாம் சீர்தூக்கிப் பார்க்க வேண்டும் இப்போது நாம் முக்கிய கேள்வி 2 பற்றி விவாதிக்கப் போகிறோம் சில சமயங்களில் உங்களுக்கு ஒரு நெறிமுறைக் கவலை இருப்பது போல் நடக்கும் ஆனால் நீங்கள் உங்கள் கவலையை எடுத்துக் கொள்ள வேண்டிய நபருடனோ அல்லது அலுவலகத்திடமோ பேசும் போது உங்கள் கவலைகளுக்கு மிகவும் பதிலளிக்காமல் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே பொதுவாக நான் அமைதியாக இருப்பது அல்லது வெளியேறுவது அல்லது விசில் அடிப்பது போன்ற மூன்று வழிகளை நாம் நினைக்கிறோம் ஆனால் இந்த மூன்று விஷயங்களுக்கு அப்பால் ஏதேனும் வழிகள் உள்ளன அதைக் கடைப்பிடிப்பது விட்டுவிடுவது அல்லது விசில் அடிப்பது போன்றவை இந்த சிக்கலைத் தீர்க்க அல்லது இந்த கேள்விக்கு பதிலளிக்க விரும்புவதைப் பார்க்கலாம் எனவே நீங்கள் புகார் நடைமுறைகளைப் பற்றி பேசும்போது புகார்தாரர் என்ற வார்த்தையின் எதிர்மறையான அர்த்தம் காரணமாக இது தெளிவற்ற விரட்டியாகத் தோன்றலாம் ஆனால் நீங்கள் புகார் நடைமுறையைப் பற்றி பேசும்போது போல சிரமமான உண்மைகளைக் கேட்கும் திறனை நிறுவனங்கள் உறுதி செய்யும் நடைமுறைகளுக்கான பொதுவான சொல் இது என்ன நடக்கிறது புகார் நடைமுறை இருந்தால் இது போன்றது எனவே சில உண்மைகளில் எங்களுக்கு சங்கடமாக இருக்கலாம் ஆனால் உங்கள் போன்ற புலன் உறுப்பு அதைக் கேட்க திறந்த காதுகளை நாம் வைத்திருக்க வேண்டும் புகார் அளிப்பவர் என்பது அத்தகைய நடைமுறைகளைப் பயன்படுத்தும் ஒருவருக்கு அதன் புகார் அளிப்பவர் என்ற வார்த்தையை விடப் பயன்படுத்தப்படுகிறது அடிக்கடி ஒரு பொறியியலாளரால் புகார் செய்வதற்கான சந்தர்ப்பம் மால்வினாஸின் குற்றச்சாட்டை விட தீர்ப்பில் ஒரு வித்தியாசமாக இருக்கிறது எனவே கருத்தில் வேறுபாடு குறிப்பிட்ட சூழ்நிலையைத் தீர்ப்பதில் வேறுபாடு இருந்தால் நாம் எப்படிக் காண்கிறோம் ஒரு விஷயத்தை வேறு கண்ணோட்டத்தில் பார்த்தால் சிறுவர்கள் அதை புகார் நடைமுறைக்குத் தழுவுகிறார்கள் ஏனென்றால் பொறியாளர்கள் இருப்பதைப் போல நாம் புரிந்துகொள்கிறோம் ஏனென்றால் பொறியியலாளர்கள் ஒரு தொழில்முறை அறிவைக் கொண்டிருப்பதைப் போல நாம் புரிந்துகொள்கிறோம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தைப் பற்றிய ஆழமான அறிவைப் போன்ற தேர்ச்சி சில சிக்கல்களுக்கு பதிலளிப்பதில் அவர்கள் அதிக தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றவர்களுக்கு இல்லாத சில சிக்கல்களைப் பார்ப்பதில் அவர்களுக்கு வேறுபட்ட முன்னோக்கு உள்ளது இது அவர்களின் தொழில்முறை அறிவு அவர்களை சித்தப்படுத்துகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட சிக்கலை மற்றவர்களிடம் இல்லாத ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பதில் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஏனெனில் அவர்கள் கையில் இருக்கும் நிலைமை தொடர்பான நீண்ட கால சிக்கல்களைப் போல மேலும் உணர முடியும் எனவே நாம் விவாதித்துக் கொண்டிருக்கையில் சில கருத்து வேறுபாடுகள் நியாயமான கருத்து வேறுபாடுகளிலிருந்தும் சில குற்றமற்ற தவறுகளிலிருந்தும் மற்றவை ஒருவரின் புத்திசாலித்தனத்தால் அல்லது மிகவும் அரிதாக தீய நோக்கத்திலிருந்து உருவாகின்றன எனவே ஒருவரின் அலட்சியத்திலிருந்து தவறுகள் போன்றவற்றிலிருந்து அல்லது தீய நோக்கத்திலிருந்தும் உண்மையில் இருந்து போன்ற கருத்துகளில் வேறுபாடுகள் இருக்கலாம் எனவே மேலாளர்கள் மற்றும் பொறியாளர்களுக்குப் பிறகு நீங்கள் பேசும்போது இது இரு தரப்பினருக்கும் இடையிலான கருத்து வேறுபாடாக இருக்கலாம் என்று நாம் கருதுகிறோம் பெரும்பாலும் தார்மீக ரீதியாக குற்றம் சாட்டத்தக்கது ஆரம்ப தவறான தீர்ப்பு அல்ல ஆனால் வாதங்களுக்கு செவிசாய்க்கத் தவறியது மற்றும் தீர்ப்பு தவறானது என்று காட்ட முன்வந்தால் எனவே அது நடக்கும் என்று தார்மீக குற்றம் சாட்டத்தக்க விஷயங்கள் உள்ளன இது தவறுகள் எல்லோராலும் இருக்க முடியும் என்பதைப் பார்ப்பது போல் இல்லை அது தவறு அங்கு இருந்தால் போன்ற யாரோ என்று அல்ல அது மிகவும் பெரிய ஏதாவது போன்ற ஏதாவது செய்யப்பட்டுள்ளது என்று குற்றம் சில வகையான உள்ளது ஆனால் நீங்கள் ஒரு தவறைச் செய்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்வதற்கு நீங்கள் திறந்திருக்கவில்லை என்றால் வாதங்கள் மற்றும் நிரூபணத்திற்கு செவிசாய்ப்பதை நீங்கள் விரும்பாவிட்டால் நீங்கள் எடுக்கப்பட்ட தீர்ப்பு தவறாக இருக்கலாம் என்பதைக் காட்டுகிறது எனவே அந்த வாதங்களையும் ஆதாரங்களையும் அங்கீகரிக்கத் தவறினால் ஒருவேளை தார்மீக ரீதியாக குற்றம் சாட்டத்தக்கவர்களுக்குத் தெரிந்தால் தவறு அல்லாத விஷயங்கள் மிகவும் முக்கியமானதாக மாறும் ஆமாம் நிச்சயமாக தவறு என்றால் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் எங்கள் தவறை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் வாதங்களுக்கு செவிசாய்த்து அவற்றை கவனமாகக் கேட்க நாம் பதிலளிக்க விரும்பினால் எங்கள் தவறுகளை கவனித்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதனால் அது மீண்டும் மீண்டும் வராது அதுதான் தேவை ஆனால் நாம் வெறுமனே குறைவாக விரும்ப முயற்சிக்கிறோம் என்றால் ஆனால் அது எங்கள் தவறு மற்றும் இந்த அனைத்து விஷயங்களையும் போல இல்லை என்பதைப் போலச் சொல்வதன் மூலம் ஒரு குறைந்த சாவியில் உள்ள விஷயங்கள் நீங்கள் அதை கவனித்துக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் அதற்கு பதிலளிக்காமல் இருந்தால் எனவே ஒரு நாள் அந்த எளிய தவறு பெரிய அலட்சியத்திற்கு வழிவகுக்கும் இது தார்மீக ரீதியாக குற்றம் சாட்டத்தக்கது எனவே நல்ல புகார் நடைமுறையைப் போல எடுத்துக்கொள்வதன் மூலம் எனவே கெட்ட செய்தி ஒடுக்கப்படாமல் இருப்பதை நிறுவனங்கள் உறுதி செய்ய முடியும் எனவே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்று நான் கண்டால் என்ன நடக்கும் யாரும் அதைப் பற்றி நான் சொல்வதைக் கேட்பதில்லை எனவே நாம் என்ன செய்வோம் என்பதைப் பற்றி நான் அமைதியாக இருப்பேன் ஆனால் அமைப்பு கைவிட்டால் நான் சொல்கிறேன் அதைச் செய்ததற்காக நீங்கள் எனவே கெட்ட செய்தியை நாம் காண்பது ஒடுக்கப்படாது மாறாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் மேலும் நமது செயல்முறைகளை சரிசெய்யவும் மேம்படுத்தவும் நாம் எப்போதும் அதிலிருந்து கற்றுக்கொள்ளலாம் எனவே அது மிகவும் சிறந்த வழியில் செயல்படப் போகிறது ஆனால் மீண்டும் சில நேரங்களில் புகார்களைப் போல நாம் காண்பது மிகவும் நெறிமுறையாக ஒலிக்க முடியாது அது சரியாக இருக்க முடியாது நெறிமுறையாக ஒலிக்கவில்லை அல்லது கோட்பாடு அல்லது அனுபவத்தில் எங்கள் மிகவும் அடித்தளமாக நிறுவப்படவில்லை நாம் எப்படி செய்வது சில நேரங்களில் மக்கள் புகார் அளிக்கும்போது அதிக உணர்ச்சி ரீதியாக ஈடுபடுவதாக உணர்கிறார்கள் அந்த வகை புகாருக்கு நாம் என்ன செய்வது இங்கே இந்த குறிப்பிட்ட தொகுதியில் ஒரு குறிப்பிட்ட சிக்கலின் இரு பக்கங்களையும் போலவே நாம் சரியாக விவாதிக்கிறோம் அர்த்தத்தில் நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட புகாரை புறக்கணிப்பது போலவும் பிரச்சினை என்ன புகார் கொடுக்கும் நபர் என்றால் அவர் ஒரு குறிப்பிட்ட புகாரை உருவாக்குவது போல் நமக்கு எப்படித் தெரியும் இது இயற்கையில் நெறிமுறை அல்லது இல்லை எனவே இந்த வகை பிரச்சினைக்கு இரண்டு பக்கங்கள் உள்ளன மேலும் நாம் அனைத்து பக்கங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் அனைத்து புகார்களும் நெறிமுறை ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று நீங்கள் என்ன காண்கிறீர்கள் ஒரு உயர்தொழில்நுட்ப நிறுவனத்தின் அறவியல் அதிகாரி அவரது அலுவலகத்திற்கு வந்த நிறுவனத்தின் பெரும்பாலான புகார்களைப் போலவே சிற்றுண்டிச்சாலையில் உள்ள உணவைப் பற்றியதாக இருந்தது நிறுவனத்தில் வேலை செய்த பொறியாளர்கள் நிறுவனத்தில் உணவு மோசமாக இல்லை என்று உறுதியளித்தனர் இருப்பினும் உணவு என்பது மக்கள் தொடர்ந்து புகார் செய்யும் ஒன்று உண்மையில் உணவு என்ற போர்வையில் உணவு புகார்கள் மத்தியில் சிதறிக்கிடப்பது போன்ற விஷயங்கள் உண்மையில் நன்னெறி அலுவலகத்தின் கவனத்தைத் தேவைப்படும் விஷயங்களாகும் நாம் இங்கே என்ன கண்டுபிடிக்க ஒருவேளை நாம் பேசி வருகின்றன என்று வழக்கு ஒவ்வொரு வழக்கில் செய்யப்படுகிறது என்று புகார் நெறிமுறை நன்கு நிறுவப்பட்ட இருக்கலாம் ஆனால் அது வேறு சில முக்கிய பிரச்சினைகளுடன் தொடர்புடையதாக இருந்தால் மூல காரணத்தைக் கண்டறிய நாம் அதைப் போன்ற ஆழமான பகுதிக்குச் செல்ல வேண்டும் பின்னர் அந்த சிக்கலைத் தீர்க்க முயற்சிக்க வேண்டும் உணவைப் பற்றி மிகவும் பொதுவான புகார் என்று நாம் கண்டுபிடிப்பது போல ஆனால் நீங்கள் அதைப் பற்றிய விவரங்களுக்குச் செல்ல முடியும் என்பதை நாம் கண்டால் அது கவனம் செலுத்தவும் மாற்றப்படவும் வேண்டிய சில நடைமுறைகளைப் பற்றியதாக இருக்கலாம் அடுத்து நாம் பார்க்கப் போவது பாதுகாப்பு பகுதியில் ஏற்படும் விளைவைப் போல என்னென்ன செயல்திறன் மற்றும் புகார் நடைமுறைகளின் பாதுகாப்பு போன்றவை இது நிறுவனமயமாக்கப்பட்டதா இல்லையா அல்லது அப்படி இருக்கிறதா என்றால் பாதுகாப்பான மற்றும் பயனுள்ள புகார் நடைமுறைகள் பல வடிவங்களில் வந்தால் சிலர் நடைமுறையில் எழும் மற்றவர்களை முறையாக நிறுவினர் எனவே தயாரிப்பு பாதுகாப்பு ஆய்வகம் பின்னர் தொழிலாளர் பாதுகாப்பு சக ஊழியர்கள் துஷ்பிரயோகம் நிதியை தவறாகப் பயன்படுத்துதல் போன்றவை மற்றும் பதவி உயர்வு அல்லது பணி பணிகளில் நேர்மை பற்றிய கேள்விகளை எழுப்புவதற்கு ஒரு தனி வழியை வழங்கக்கூடிய பெரிய நிறுவனங்களுக்கு இந்த மாதிரி நிறுவனம் ஏற்கனவே தன்னை நிலைநிறுத்திக் கொண்டதைக் கண்டறிந்தால் புகார் ரூட் அல்லது குறை தீர்க்கும் நடைமுறை இருக்கலாம் இது புகார்களின் பொருட்டு வேலை செய்ய தனித்தனியாக பராமரிக்கப்படுகிறது ஆனால் தொடக்கங்களாக இருக்கும் சிறிய நிறுவனங்களுக்கு அதற்கு ஒரு தனி சேனல் இருக்காது ஆனால் ஒரு மன அமைப்பு இருக்கலாம் அவரது புகார்களை அங்கீகரிப்பதற்கான மனநிலை கவனமாகக் கேளுங்கள் எனவே இந்த நடைமுறைகள் முற்றிலும் முறைசாராதாக இருக்கலாம் அங்கு சில நம்பகமான நபர் மற்றும் அமைப்பின் பிரதிநிதியாக மற்றும் ஊழியர்கள் அந்த நபரின் முன்னணியில் தங்கள் இதயத்தை பேசப் போகிறார்கள் பெரிய நிறுவனங்கள் ஒரு திறந்த கதவு கொள்கையை பரிந்துரைக்கலாம் அதில் ஊழியர்கள் கீழ் அடுக்கு நிர்வாகத்தை கடந்து கவலைகளை மேலே கொண்டு செல்லலாம் அல்லது ஒம்பியூட்ஸ்மேன் போன்ற யார் விரும்புகிறார்கள் சர்ச்சைகளுக்கு நடுநிலை வகிப்பது யாருடைய வேலை மற்றும் அவர்களின் புகார்தாரர்கள் தங்கள் பற்றி பேசுகிறார்கள் அவர்களின் பங்கு ஒரு பாலம் போன்றது நடுநிலையாக இருப்பதும் நீங்கள் விருப்பங்களின் புகார்களுக்குத் தெரிவிப்பது அல்லது அவ்வாறு நடவடிக்கை எடுப்பதற்கு வசதியளிப்பது என்ற சர்ச்சைகளுக்கும் யாருடைய வேலை பயிற்சி செய்யுங்கள் ஒம்பியூட்ஸ்மேன் மக்கள் இடையே உள்ள பாலத்தைப் போன்றவர்கள் இது இரு தரப்பினரின் அக்கறையையும் ஒன்றாக எடுத்துக் கொள்ள விரும்புகிறது அவர்களை ஒரு பொதுவான மேடையில் கூட்டாக வைப்பது போல நாம் அவர்களை சந்திக்கிறோம் எனவே ஒவ்வொருவரும் மற்ற நபரின் கண்ணோட்டத்தைப் புரிந்து கொள்ள முடியும் மேலும் நிலைமையைப் பற்றி புகார்தாரர்களுக்கு தெரிவிக்கலாம் மற்றும் அவர்களின் விருப்பங்கள் மற்றும் அவர்கள் உயர் அதிகாரம் அல்லது மேலாண்மை தொடர்பான போன்ற வசதி மற்றும் பயிற்சிகள் போன்றவை படிவம் எதுவாக இருந்தாலும் புகார் நடைமுறைகள் செயல்பட சில குணாதிசயங்களைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே அது புகார்கள் மற்றும் முறையீடுகள் பொறிமுறையை வேண்டும் நிறுவன கலாச்சாரம் பொருந்தும் வேண்டும் எனவே சர்ச்சை தீர்மானம் எவ்வாறு செய்யப்படுகிறது என்பதற்கான வழிமுறைகள் இது பொதுவான நம்பிக்கையை ஊக்குவிக்க வேண்டும் உயர் மேலாண்மை காட்சி தொடர்ந்து ஆதரவு மற்றும் செயல்பாட்டில் ஈடுபாடு செய்து அமைப்பு தகுதி வெகுமதி வேண்டும் முறையான நடைமுறைகள் ஒரு சட்டபூர்வமான சூழ்நிலையை உருவாக்காமல் செயல்முறைக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும் சேனல்கள் கிடைப்பதை அமைப்பு தொடர்ந்து வலியுறுத்தியது ஊழியர்கள் தங்கள் புகார்களை முன்வைக்க உதவியாளர்களைக் கொண்டிருக்க வேண்டும் எந்தவொரு குறிப்பிட்ட குழு அல்லது பதவியைக் காட்டிலும் யாராவது நியாயத்தின் வக்கீலாக இருக்க வேண்டும் அமைப்பு போல இங்கு நாம் காண்பது அனைத்தும் ஒரு பொறிமுறையை எளிதாக்கியிருக்க வேண்டும் எனவே ஊழியர்கள் இந்த நடைமுறைகளைப் பற்றி புகாரளிக்க முடியும் மேலும் அவை கிடைக்கக்கூடிய சில சேனல்களைக் கொண்டிருக்க வேண்டும் சிக்கல்களை முன்னோக்கி கொண்டு வருவதற்கு ஊழியர்களுக்கு உதவ ஒரு மன அமைப்பு போல அவர்கள் இருக்க வேண்டும் அங்கு எந்த குழுவிலோ அல்லது பதவியிலோ இணைக்கப்படாத சிலர் ஒரு சுயாதீன நன்னடத்தை அதிகாரி நேர்மை என்றால் என்ன நேர்மை என்றால் என்ன அதில் சம்பந்தப்பட்ட நடைமுறைகள் என்ன அதற்கு யார் பொறுப்பு என்ற வக்கீலை விரும்புகிறார்கள் அதைப் போலவே மற்றொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் பிரச்சினையை எழுப்புபவர் பழிவாங்கும் நடவடிக்கையில் இருந்து நாம் அதைப் பாதுகாக்க வேண்டுமா என்பதற்கான ஆதாரங்களைக் கொடுக்கிறார் வரிசை மேலாளர்கள் தங்கள் நடைமுறைகளை ஆதரிக்க வேண்டும் செயல்முறை வெளிப்படுத்துவதற்கு பதிலளிக்கும் வகையில் மாற்றுவதற்கான பொறுப்பை நிறுவனம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த செயல்முறை உங்களைப் போன்ற ஒரு நிகழ்காலத்திற்கு இடையில் ஏதேனும் முரண்பாட்டை வெளிப்படுத்தினால் விஷயங்களைச் செய்வதற்கான வழிகள் மற்றும் அவை தேவையான விஷயங்களாக இருந்தால் அமைப்பு நெகிழ்வானதாக இருக்க வேண்டும் வெளிப்படுத்தப்படும் செயல்முறைகளைப் பொறுத்து அதை மாற்றுவதற்கு போதுமான திறந்திருக்க வேண்டும் அமைப்பு அந்தரங்கத்தை மீறாமல் பிரச்சினையின் பொதுவான தன்மையையும் ஒவ்வொன்றையும் ஆராய்வதற்குப் பயன்படுத்தப்படும் நடைமுறையையும் விளைவுகளின் விளைவுகளையும் பகிரங்கப்படுத்த வேண்டும் தனியுரிமை பல்வேறு இல்லாமல் அமைப்பு பிரச்சனை தன்மை போன்ற வெளி உலக பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதைத் தீர்க்க செயல்முறை எவ்வாறு எடுக்கப்பட்டது மற்றும் விளைவு இது நிறுவனத்திற்கும் வாடிக்கையாளருக்கும் இடையில் இவ்வளவு பெரிய ஒரு பாலத்தை நிறுவப் போகிறது மேலும் இது நம்பகத்தன்மையை வளர்க்க உதவுகிறது நாம் முக்கிய கேள்விக்கு வருவோம் 3 இது போன்றது இது ஊழியர் ஒரு மோசமான செய்தியைப் புகாரளிக்கப் போகும்போது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஊக்கத்தொகை எனவே பரிசோதகர் வேறு நிலைக்கு செல்வதற்கு முன்பு நிறுவனத்தில் புகார் அளித்த நீண்ட காலத்திற்குப் பிறகு நடக்கப் போகும் ஒன்றைப் பற்றி மோசமான செய்திகளைப் புகாரளிக்க மக்களை ஊக்குவிக்க என்ன ஊக்கத்தொகை விரும்பப் போகிறது எனவே அது என்ன நடக்கலாம் நான் ஏன் சென்று புகார் செய்ய வேண்டும் இது என்னைத் தீர்த்துவைக்கும் நேரத்தில் நான் செய்வேன் நான் இனி அந்த இடுகையில் இருக்க மாட்டேன் நான் போய் புகார் செய்யலாமா வேண்டாமா என்ன செய்ய வேண்டும் அப்படியானால் என்னுள் என்ன இருக்கிறது நான் புகார் செய்யப்போகிறேன் என்பதற்காக எனக்கு இருக்க வேண்டிய ஊக்குவிப்புகள் என்ன இதை நாம் அடுத்த அமர்வில் எடுத்துக் கொள்ளப் போகிறோம்